அன்புள்ள மாணவர்களே வணக்கம் இன்று பணப்பாய்வு அறிக்கை என்ற புதிய தலைப்பைத் தொடங்க உள்ளோம் வருடாந்திர அறிக்கையில் மூன்று முக்கியமான அறிக்கைகள் உள்ளன என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அவை எல்லா நிறுவனங்களுக்கும் கட்டாயமாகும் அவை கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களுக்கும் தேவைப்படுகின்றன மூன்று அறிக்கைகள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா முதலில் நாம் அதை எவ்வாறு கற்றுக்கொண்டோம் என்றால் இருப்புநிலை பின்னர் லாபம் மற்றும் இழப்பு கணக்கு மற்றும் மூன்றாவது பணப்பாய்வு அறிக்கை முதல் விரிவுரையில் இந்த ஒவ்வொரு அறிக்கையின் நோக்கங்களையும் நாம் கண்டோம் எனவே இருப்புநிலை உங்களுக்கு என்ன சொல்கிறது என்று சொல்ல முடியுமா இருப்புநிலை என்பது நிதி நிலையின் அறிக்கை எனவே இது ஒரு குறிப்பிட்ட தேதியின்படி சொத்துக்கள் மற்றும் செலுத்த வேண்டிய கடன் தொகைகளை பட்டியலிடுகிறது லாபம் அல்லது இழப்பு கணக்கு என்பது வருமானங்களையும் செலவுகளையும் காட்டும் ஒரு அறிக்கையாகும் நிகர முடிவு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு லாபம் அல்லது இழப்பு பாரம்பரியமாக இந்த இரண்டு அறிக்கைகளும் எந்தவொரு நிறுவனத்தின் முடிவுகளையும் காட்டும் இறுதி அறிக்கைகளாக கருதப்பட்டன நிறுவனம் எந்த வகையிலும் இருக்கலாம் அது லாபம் ஈட்டுதல் அல்லது இலாப நோக்கற்றதாக இருக்கலாம் அல்லது அது ஒரு கூட்டு நிறுவனமாக இருக்கலாம் அல்லது தனியுரிம நிறுவனமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு செயற்பாட்டிலும் இந்த இரண்டு அறிக்கைகளையும் தயாரிக்க வேண்டியிருக்கிறது படிப்படியாக இந்த இரண்டு அறிக்கைகளும் மிக முக்கியமானவை என்பதை உணர முடிகிறது பங்குதாரர்களால் தேவைப்படும் அனைத்து தகவல்களையும் அவர்கள் வழங்குவதில்லை ஏனெனில் பங்குதாரர்கள் அந்த நிறுவனத்தில் பணத்தின் இயக்கம் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வமாக உள்ளனர் எனவே 90 களில் மூன்றாவது அறிக்கை கட்டாயமாக்கப்பட்டது அது பணப்பாய்வு அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது எனவே இன்று நாம் பணப்பாய்வு அறிக்கையைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் மேலும் பணப்பாய்வு அறிக்கை சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகளையும் பார்ப்போம் எனவே இவை உள்ளடக்கங்கள் மேலும் குறியீட்டில் பட்டியலிடப்பட்டுள்ள பல்வேறு தலைப்புகளைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் பாரம்பரிய நிதிநிலை அறிக்கைகள் அவை பணத்தை உருவாக்குவது மற்றும் பயன்படுத்துவது பற்றிய தகவல்களைத் தரத் தவறிவிட்டன என்பதை நான் உங்களுக்கு அறிவித்தேன் மேலும் அறிக்கையின் பயனர்கள் பொதுவாக ஒரு நிறுவனத்தால் பணத்தை உருவாக்கக்கூடிய வழிகள் என்ன என்பதை அறிய விரும்புகிறார்கள் மேலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த பணம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் எனவே ஒரு காலகட்டத்தில் பணப்பாய்வின் அறிக்கையை கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது மற்றும் பணப்பாய்வு அறிக்கையின் முக்கியத்துவம் அடங்கியுள்ளது இப்போது பணப்பாய்வு அறிக்கையின் பொருள் என்னவென்றால் இது ரசீதுகள் மற்றும் கணக்கியல் காலகட்டத்தில் பணம் செலுத்துதல் ஆகிய இரண்டின் பணப்புழக்கங்களின் சுருக்கமாகும் மேலும் இது எவ்வாறு செயல்படும் என்றால் செயற்முறை முதலீடு மற்றும் நிதியளிப்பு என்று மூன்று தலைப்புகளின் கீழ் வகைப்படுத்துகிறது நீங்கள் கூடுதல் விவரங்களைப் படிக்க விரும்பினால் பணப்புழக்கங்கள் எந்த அடிப்படையில் செய்யப்படுகின்றன என்பதற்கான கணக்கியல் தரநிலைகள் இவை பொதுவாக நிறுவனங்கள் பயன்படுத்தும் தற்போதைய கணக்கியல் இந்தாஸ் 7 என அழைக்கப்படுகிறது இது சர்வதேச கணக்கியல் தரநிலைக்கு ஒத்ததாக இருக்கிறது இது ஐஏஎஸ் 7 மற்றும் இதற்கான பழைய தரநிலை AS 7 AS 3 என இது பணப்பாய்வு அறிக்கையைத் தயாரிப்பதைக் குறிக்கிறது இப்போது இருப்புநிலை அறிக்கை P மற்றும் L கணக்கும் உங்களுக்கு நன்கு தெரியும் பணப்பாய்வு அறிக்கை இந்த இரண்டு அறிக்கைகளில் எது போன்றது என்று இப்போது நீங்கள் யூகிக்க முடியுமா இப்போது விவாதிக்கப்படுவதை அடிப்படையாகக் கொண்டு உங்களில் யாராவது இப்போது சிந்திக்க முடிகிறதா உங்களில் சிலர் இதை யூகிக்க முடிகிறது என்று நினைக்கிறேன் இது P மற்றும் L உடன் ஓரளவு ஒத்திருக்கிறது ஏனெனில் P மற்றும் L ஒரு குறிப்பிட்ட கணக்கியல் காலத்திற்கு இருப்புநிலை போலல்லாமல் ஒரு பணப்பாய்வு அறிக்கை போல் உள்ளது இருப்புநிலை என்பது ஒரு காலத்திற்கு அல்ல அது காலத்தின் முடிவில் தயாரிக்கப்படுகிறது ஆனால் இது ஒரு ஒட்டுமொத்த அறிக்கை எனவே இருப்புநிலை 2020 மார்ச் 31 ஆம் தேதிக்கானதாக இருந்தால் அது இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் முந்தைய ஆண்டுகளில் வாங்கப்பட்ட அல்லது வாங்கிய சொத்துக்கள் மற்றும் கடன் பொறுப்புகளை வழங்கும் வணிகத்தின் தொடக்கத்திலிருந்து 2020 மார்ச் 31 வரை ஏதேனும் ஒரு சொத்து வாங்கப்பட்டு இன்னும் விற்கப்படாவிட்டால் அது இருப்புநிலைக் குறிப்பில் காண்பிக்கப்படும் ஆனால் மார்ச் 2020 உடன் முடிவடைந்த ஆண்டிற்கான இலாப நட்டக் கணக்கை நீங்கள் கருத்தில் கொண்டால் அது 1 ஏப்ரல் 19 முதல் 31 மார்ச் 2020 வரை லாபம் அல்லது விற்பனை அல்லது செலவுகளை மட்டுமே காண்பிக்கும் நீங்கள் அவ்வாறு பெறுகிறீர்களா இது ஒரு கால அறிக்கை லாபம் மற்றும் இழப்பு என்பது ஒரு கால அறிக்கை இதேபோல் பணப்பாய்வும் ஒரு கால அறிக்கை இப்போது இருப்புநிலை உங்களுக்கு அனைத்து சொத்துகளையும் கடன்களையும் தருகிறது பணப்பாய்வின் நிலை இதுவல்ல பணப்பாய்வு உங்களுக்கு ரசீதுகளின் சுருக்கத்தையும் செலவுகளின் சுருக்கத்தையும் தருகிறது அந்த வகையில் சில உருப்படிகள் இலாப நட்டக் கணக்கைப் போலவே இருக்கும் ஆனால் இருப்புநிலைக் குறிப்பில் P மற்றும் L வராத பல உருப்படிகள் உள்ளன ஆனால் அவை பணப்பாய்வு அறிக்கையில் நேரடியாக பிரதிபலிக்கின்றன ஒரு குறிப்பிட்ட உருப்படி இருப்புநிலைக் குறிப்பில் இருப்பதாகவும் அது இருப்புநிலைக் குறிப்பில் இருப்பதால் அது P மற்றும் L வராமல் பணப்பாய்வு அறிக்கையில் வரும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நிறுவனம் இயந்திரங்களை வாங்குகிறது மற்றும் அதற்கான பணத்தை செலுத்துகிறது என்று வைத்துக்கொள்வோம் இது பணப்பாய்வு அறிக்கையில் வருமா பதில் ஆம் ஏனென்றால் நிறுவனம் அதற்கான பணத்தை செலுத்தியுள்ளது இது P மற்றும் L க்கு செல்லுமா பதில் இல்லை ஏனென்றால் அது வருமானமோ செலவோ அல்ல இது இருப்புநிலைக்கு செல்லுமா ஆமாம் இது ஒரு சொத்து என்பதால் இயந்திரங்கள் ஒரு புதிய சொத்து எனவே இது இருப்புநிலைக் குறிப்பில் பிரதிபலிக்கிறது மேலும் இது இருப்புநிலைக் குறிப்பில் வருவதாலும் அதில் பணம் செலுத்துவதும் இருப்பதால் அது பணப்பாய்வு அறிக்கையில் வரும் எனவே நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் P மற்றும் L உடன் ஓரளவு ஒத்திருக்கிறது என்று நான் கூறினாலும் இது P மற்றும் L போன்ற தகவல்களைத் தருகிறது என்பதல்ல ஏனென்றால் இருப்புநிலைப் பட்டியலில் இருந்து பணப்பாய்வு அறிக்கை வரை பல உருப்படிகள் உள்ளன பண இயக்கம் சம்பந்தப்பட்ட எந்தவொரு பொருளும் பணப்புழக்கத்தில் காண்பிக்கப்படும் இப்போது நாம் வகைப்படுத்தலைப் பார்ப்போம் ஏனென்றால் ஒவ்வொரு ஓட்டமும் மூன்று தலைப்புகளாக வகைப்படுத்தப்பட வேண்டும் இவை செயற்முறை முதலீடு மற்றும் நிதியளிப்பு ஆகும் இப்போது முதலில் பணம் என்றால் என்ன ஏனென்றால் அது பணப்பாய்வு அறிக்கை என்று நாங்கள் சொல்கிறோம் நாம் பணத்தை பற்றி சொல்லும்போது அது பணம் மற்றும் பணத்திற்கு சமமானவற்றைக் குறிக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் இப்போது பணம் என்றால் என்ன என்றால் கையில் உள்ள பணம் நீங்கள் உங்கள் சட்டைப் பையில் வைத்திருக்கும் பணம் என்பது நாணயத்தாள்கள் வடிவில் இருக்கும் பணம் மட்டும் இல்லை கைகளில் உள்ள பணம் மற்றும் கோரிக்கை வைப்பு நிதி ஆகும் இப்போது தேவை வைப்பு இவை பொதுவாக வங்கியில் வைக்கப்படுகிறது எனவே நிதிநிலை அறிக்கைகளில் பல முறை இதை வங்கி இருப்பு என்று அழைக்கிறோம் எனவே பண இருப்பு மற்றும் வங்கி இருப்பு இரண்டும் முக்கியமாக கருதப்படுகின்றன வங்கி இருப்பு என்பது எந்த வகையான கணக்குகளில் உள்ளதை குறிக்கிறது அது சேமிப்புக் கணக்கில் இருந்தால் ஆம் இது நடப்புக் கணக்கில் இருந்தால் ஆம் அது நிலையான வைப்பில் இருந்தால் இல்லை ஏனெனில் எங்கள் வரையறையின்படி இது ஒரு கோரிக்கை வைப்புத்தொகையாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு நிறுவனம் அதைத் திரும்பப் பெறவோ அல்லது எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தவோ முடிய வேண்டும் அதனால்தான் வங்கி இருப்பு சேமிப்பில் உள்ளதை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் நடப்பு கணக்குகள் எஃப் டி கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்களா இப்போது இங்கே பயன்படுத்தப்படும் இன்னொரு சொல் 'ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமானதாகும் இப்போது ரொக்கத்திற்கு சமமான தொகை என்ன ரொக்க சமமானது குறுகிய கால எளிதில் பணமாக மாற்றக்கூடிய சொத்தின் முதலீடுகளைக் குறிக்கிறது இது ரொக்கத்திற்கு சமம் என்று நாங்கள் சொல்கிறோம் எனவே இது பணத்தைப் போன்றது எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அதை பணமாக மாற்ற முடியும் அதனால்தான் 48 மணி நேரத்திற்குள் மாற்றக்கூடிய குறுகிய கால விஷயங்கள் ரொக்கத்திற்கு சமமாக கருதப்படுகின்றன மதிப்பில் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்படக்கூடாது என்று மேலும் ஒரு நிபந்தனை இணைக்கப்பட்டுள்ளது எனவே பணத்திற்கு சமமான ஏதேனும் எடுத்துக்காட்டுகளைப் பற்றி இப்போது யோசிப்போம் வங்கியில் ஒரு நிலையான வைப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதை பணத்திற்கு சமமானதாக கருதுவீர்களா கால அளவு குறுகியதாக இருந்தால் அதை பணமாக மாற்றுவதற்கான நிபந்தனைகள் எதுவும் இல்லை என்றால் நீங்கள் அதை பணத்திற்கு சமமானதாக கருதலாம் வேறு என்ன பொருட்கள் நீங்கள் பங்குச் சந்தையில் பங்குகளை எளிதாக விற்கலாம் பங்குகளின் இருப்பை ரொக்கத்திற்கு சமமாக கருத முடியுமா பதில் இல்லை ஏனெனில் நீங்கள் அதை விற்க முடியும் என்றாலும் இது எளிதில் பணமாக மாற்றக்கூடிய முதலீடுகளைக் இரண்டாவது நிபந்தனை பூர்த்தி செய்யப்படவில்லை ஏனெனில் இது குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு ஆளாகாது மதிப்பில் மாற்றத்திற்கான கணிசமான வாய்ப்புகள் உள்ளன எனவே பங்கு விலைகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மட்டுமல்ல எனவே பங்குகள் பணத்திற்கு சமமானதாக கருதப்படுவதில்லை பண சமமாக வேறு என்ன கருதலாம் கடன் பத்திரங்கள் போன்ற கடன் கருவிகள் உள்ளன அவற்றை பண சமமாக கருதுவீர்களா அப்படியிருந்தும் பதில் இல்லை ஏனெனில் கடன் பத்திர விலைகள் பங்கு விலைகளைப் போல அடிக்கடி மாறாது ஆனால் அவை ஒருபோதும் குறைவாக மாற முடியாது அதனால்தான் கடன் பத்திரங்களை பணத்திற்கு சமமாக கருதப்படுவதில்லை கார்ப்பரேட் பத்திரங்கள் போன்ற வேறு எந்த சந்தைப்படுத்தக்கூடிய பாதுகாப்பும் கருதப்படாது இருப்பினும் அரசாங்க பத்திரங்கள் அல்லது கருவூலப் பத்திரங்கள் இருந்தால் விலையில் இழப்பு இல்லாமல் அல்லது மாற்றாமல் விற்கலாம் பின்னர் அத்தகைய முதலீடுகள் பண சமமாக கருதப்படலாம் பொதுவாக வங்கிகள் வைப்புத்தொகைகள் என அழைக்கப்படும் வைப்புகளை ஏற்றுக்கொள்கின்றன அவை மிகக் குறுகிய தேவைக்கான பணம் அல்லது குறுகிய கால தேவைக்கான பணம் போன்றவை அவை பணத்திற்கு சரியான எடுத்துக்காட்டு என்று கருதப்படுகின்றன எனவே பணப்பாய்வு அறிக்கையில் எப்போது வேண்டுமானாலும் பணத்தைப் பயன்படுத்துவோம் அதில் பண இருப்பு மற்றும் பண சமநிலை ஆகியவை அடங்கும் நீங்கள் என்னைப் பெறுகிறீர்களா இப்போது நாம் மேலே செல்லலாம் இப்போது பணப்பாய்வு பற்றி நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் இப்போது இது ஒரு பொது அறிவு பணம் அல்லது ரொக்கத்திற்கு சமமான கொடுப்பனவுகளான பணம் அல்லது வங்கியின் வெளிச்செல்லும் பணம் பெறுவது அவை அனைத்தும் பணப்பாய்வில் சேர்க்கப்பட்டுள்ளன ஆயினும்கூட பணம் மற்றும் பணத்திற்கு சமமான இயக்கம் பணப்பாய்வாக கருதப்படவில்லை இப்போது ரொக்கம் மற்றும் ரொக்கத்திற்கு சமமான ஒரு கணம் என்ன நீங்கள் ஏதாவது உதாரணம் கொடுக்க முடியுமா நம்மிடம் 3 லட்சம் ரூபாய் வங்கி இருப்பு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் நாம் அதைத் திரும்பப் பெறுகிறோம் வங்கியில் இருந்து பணத்தைப் பெற்றோம் அதை பணப்பாய்வாக கருதுவீர்களா பதில் இல்லை ஏனென்றால் நீங்கள் பணத்தைப் பெறுகிறீர்கள் என்றாலும் நீங்கள் வங்கி இருப்பை பணமாக மாற்றுகிறீர்கள் எனவே வங்கி இருப்பு என்பது பணத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு அல்லது உங்கள் குறுகிய கால பாதுகாப்பை விற்று அதை வங்கி இருப்புக்கு மாற்றினால் மீண்டும் அது பணத்திற்கு சமமான ஒரு இயக்கமாகும் எனவே அத்தகைய இயக்கங்களை பணத்தின் ஒரு பகுதியாக நாம் கருத மாட்டோம் எனவே இவை பணமாக கருதப்படுவதில்லை அவை பணப்பாய்வாகவும் கருதப்படுவதில்லை இப்போது பணப்பாய்வு வகைகளுக்கு செல்வோம் இப்போது பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் உருவாக்கப்படும் பணப்பாய்வுகள் உண்மையில் வகைப்படுத்தப்பட வேண்டும் நாம் ஏற்கனவே அதைப் பற்றி விவாதித்தோம் செயற்பாடு முதலீடு மற்றும் நிதியுதவி என மூன்று தலைப்புகள் உள்ளன இவை சுய விளக்கமளிக்கின்றன என்று நான் நினைக்கிறேன் ஆனால் சில குறிப்பிட்ட அர்த்தங்கள் இணைக்கப்பட்டுள்ளன இப்போது ஆரம்பத்தில் ஒரு இயக்க பணப்பாய்வுகளாக கருதப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எந்த பொருட்களை சேர்க்க வேண்டும் என்று சற்று யோசித்துப் பாருங்கள் உங்களால் ஏதாவது இறுதி முடிவு வழங்க முடியுமா செயல்பாடு என்பது நம் அன்றாட வணிக நடவடிக்கைகள் என்று பொருள் நாம் உள்ளே வந்து வெளியே செல்லும் பல பணத்தை உருவாக்குகிறோம் இப்போது அவை அனைத்தும் செயல்படுவதாக கருதப்படுகின்றன இது ஒரு ரெசிடவரி ஹெட் எனவே முதலீடு அல்லது நிதியளிப்பு எனக் கருத முடியாதவை செயல்பாட்டில் சேர்க்கப்படும் இப்போது இயக்க ஓட்டங்களின் எடுத்துக்காட்டுகளைப் பற்றி சிந்தியுங்கள் ஆனால் உங்கள் தெளிவுக்காக இதை இங்கே காண்பிக்கிறேன் எனவே இப்போது எண்ணிக்கை வடிவத்தில் உங்கள் பணப்புழக்க நடவடிக்கைகள் அனைத்தும் இயக்க முதலீடு நிதி operating investing financing என பிரிக்கப்பட்டுள்ளன இவை செயல்படுவது என்பது இன்றைய நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய ஒன்று நான் திட்டமிட்டு எந்த உதாரணத்தையும் கொடுக்கவில்லை ஏனென்றால் அன்றாட நடவடிக்கைகள் தொடர்பான 30 40 எடுத்துக்காட்டுகளை நீங்களே எளிதாக சிந்திக்க முடியும் அடுத்தது முதலீடு இப்போது நீங்கள் என்ன உதாரணம் பற்றி யோசிக்க முடியும் திரையில் நீங்கள் நிலத்தை வாங்குவது மிகவும் எளிதான எடுத்துக்காட்டு என்பதைக் காணலாம் எனவே நீங்கள் நிலத்தை வாங்கும்போது நீங்கள் பணம் செலுத்துகிறீர்கள் நிலத்தைப் பெறுவீர்கள் நிலம் என்பது ஒரு நிலையான சொத்து ஒரு ஆலை மற்றும் உபகரண வகை போல அதனால்தான் வங்கி கடன் அல்லது நிதி என்பது முதலீட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே நாம் வங்கியிடமிருந்து கடன் பெற்றுள்ளோம் நம் வங்கி இருப்பு அதிகரிக்கிறது மற்றும் வங்கி கடன் வடிவத்தில் ஒரு புதிய கடன் பொறுப்பு உருவாக்கப்படுகிறது இது நிதி நடவடிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே நீங்கள் மூன்று நடவடிக்கைகளையும் நன்கு அறிந்துகொண்டீர்களா இப்போது இயக்க நடவடிக்கைகளை இன்னும் விரிவாகப் பார்ப்போம் இவை நிறுவனத்தின் முக்கிய வருவாய் ஈட்டும் நடவடிக்கைகள் என வரையறுக்கப்படுகின்றன எனவே இது சாதாரண நடவடிக்கைகள் அல்லது அன்றாட நடவடிக்கைகளுக்கான தொழில்நுட்பச் சொல்லாகும் மேலும் முதலீடு மற்றும் நிதி என வரையறுக்க முடியாத வேறு எந்த நடவடிக்கையும் அதில் வரும் இப்போது நான் மிக எளிதான உதாரணத்தை அளித்துள்ளேன் வெளிப்படையாக பணத்தை உருவாக்குவதற்கான மிக முக்கியமான செயல்பாடு வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணமாக இருக்கும் அவை பொருட்கள் விற்பனை அல்லது சேவைகளை வழங்குவதற்காக எனவே நீங்கள் ஒரு டாக்ஸி இயக்க நிறுவனம் என்று வைத்து கொள்வோம் டாக்ஸி வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு பணம் அல்லது கிரெடிட் கார்டு மூலமாகவோ அல்லது வங்கி மூலமாகவோ பணம் செலுத்துகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வருவாய் ஈட்டுகிறீர்கள் எந்த அறிக்கையில் வருவாயைக் காண்பிப்பீர்கள் வெளிப்படையாக நீங்கள் அதை P மற்றும் L கணக்கில் காண்பிப்பீர்கள் ஆனால் பணப்பாய்வு அறிக்கையிலும் இதை காண்பிப்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அல்லது செயல்பாட்டில் பணத்தைப் பெறுகிறீர்கள் எனவே இது இயக்க நடவடிக்கைகளில் இருந்து பணத்தைப் பெறுவதற்கான மிகத் தெளிவான மற்றும் மிக எளிய எடுத்துக்காட்டு

இப்போது மற்றொரு 5 6 எடுத்துக்காட்டுகளைப் பற்றி சிந்தியுங்கள் நீங்கள் 30 எடுத்துக்காட்டுகளை கூட பட்டியலிடலாம் என்று நான் சொன்னது போல இவை மிகவும் எளிதானவை இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைப் பற்றி யோசிக்க முடியுமா நீங்கள் மதிய உணவிற்கு ஏதாவது உணவகத்திற்குச் சென்றால் என்ன நடக்கும் நீங்கள் மதிய உணவை முடித்துவிட்டப்பின் பணம் செலுத்துங்கள் என்றால் பணமாகவோ அல்லது கிரெடிட் கார்டு மூலமாகவோ அல்லது காசோலை மூலமாகவோ அல்லது வேறு சில வழிகளில் பணம் செலுத்துவதன் மூலமாகவோ பணம் வெளியேறும் ஆனால் பணம் வெளியேறும் என்பதால் இது ஒரு இயக்க பணப்பாய்வாக கருதப்படும் ஏனெனில் இது ஒரு அன்றாட நடவடிக்கையாகும் இது முதலீடு அல்லது நிதி நடவடிக்கை அல்ல வேறு ஒரு எடுத்துக்காட்டு நிறைய செலவுகள் நீங்கள் சம்பளத்தைப் போலவே வாடகைக்கு செலுத்தப்பட்டதைப் போல நினைத்துக்கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன் அவை அனைத்தும் இயக்க நடவடிக்கைகளில் விழும் எனவே சில எடுத்துக்காட்டுகள் நான் பட்டியலிடுகிறேன் ராயல்டி கட்டணம் கமிஷன்கள் அவற்றின் ரொக்க சமமானவை சப்ளையர்களுக்கு வழங்கப்படும் பணம் அல்லது ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பனவுகள் என வழங்கப்படும் ரொக்கம் போன்றவற்றின் விற்பனையைத் தவிர்த்து நீங்கள் சில பணத்தைப் பெறலாம் இயக்க நடவடிக்கைகளுக்கு இந்த எடுத்துக்காட்டுகள் இப்போது அடுத்தவற்றிற்கு செல்வோம் அடுத்தது ஒரு தலைப்பு அது முதலீட்டு நடவடிக்கைகள் இப்போது நீங்கள் முதலீட்டு நடவடிக்கைகளை எவ்வாறு வரையறுப்பீர்கள் எடுத்துக்காட்டுகள் என்ன முதலீட்டு நடவடிக்கைகளைப் பற்றி சற்று யோசித்துப் பாருங்கள் இப்போது இங்கே நீங்கள் பெயர் குறிப்பிடுவது போல் முதலீடு செய்கிறீர்கள் எனவே நீங்கள் ஏதேனும் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்குகிறீர்கள் என்றால் அது ஒரு முதலீட்டு நடவடிக்கையாக இருக்கும் நீங்கள் ஒரு வங்கியில் வைப்புத்தொகையை வைக்கிறீர்கள் என்றால் அது ஒரு முதலீட்டு நடவடிக்கையாக இருக்கும் நீங்கள் வங்கி வைப்பிலிருந்து பணத்தை திரும்பப் பெற்று அதை பணமாக மாற்றினால் அது ஒரு முதலீட்டு நடவடிக்கை உங்கள் பங்குகள் அல்லது கடனீடுகளை பணமாக மாற்றுவதை நீங்கள் விற்கிறீர்கள் என்றால் மீண்டும் அது ஒரு முதலீட்டு நடவடிக்கை நிலம் அல்லது கட்டிடம் என நீங்கள் ஏதேனும் நிலையான சொத்தை வாங்குகிறீர்களானால் மீண்டும் அது ஒரு முதலீட்டு நடவடிக்கை எனவே இவை முதலீட்டு நடவடிக்கைக்கான பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இப்போது முதலீட்டு நடவடிக்கைகளுக்குச் செல்வதற்கு முன் இயக்க நடவடிக்கைகள் எவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றன என்பதைப் புரிந்து கொள்ள விரும்புகிறோம் இப்போது இயக்க நடவடிக்கைகளைப் மேற்கொள்ள இரண்டு முறைகள் உள்ளன ஒன்று நேரடி முறை மற்றொன்று மறைமுக முறை நேரடி முறையில் மொத்த விற்பனை மற்றும் பணத்தின் மொத்த கொடுப்பனவுகள் தெரிவிக்கப்படுகின்றன இப்போது இது நேரடி முறையின் ஒரு வடிவமாகும் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணம் அல்லது சப்ளையர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் முதலியன அனைத்தும் பெறப்பட்ட அல்லது செலுத்தப்பட்ட மொத்த பணமாகக் காட்டப்படுகின்றன நிகர தொகை வரிகளுக்கு முன் செயல்பாடுகளில் இருந்து உருவாக்கப்பட்ட பணமாகக் கருதப்படுகிறது வருமான வரி கழித்தல் போக செலுத்தப்படும் இயக்க நடவடிக்கைகளிலிருந்து நிகர பணத்தைப் பெறுவீர்கள் நீங்கள் பெறுகிறீர்களா இது ஒரு நேரடி முறையாகும் ஏனெனில் பெறப்பட்ட மற்றும் செலுத்தப்பட்ட மொத்த பணம் காண்பிக்கப்படுகிறது மறைமுக முறை என்று அழைக்கப்படும் மற்றொரு முறை உள்ளது மறைமுக முறையில் P மற்றும் L கணக்கிலிருந்து ஒரு தொடக்க புள்ளியாக நீங்கள் லாபத்தைத் தொடங்குகிறீர்கள் பின்னர் செயல்பாட்டு நடவடிக்கைகளிலிருந்து உருவாக்கப்படும் பணத்தைக் கணக்கிட சில மாற்றங்களைச் செய்கிறீர்கள் வகுப்பின் தொடக்கத்தில் P மற்றும் L ஆகியவற்றுடன் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதாக பணப்பாய்வு பற்றி விவாதித்தோம் உண்மையில் செயல்பாட்டு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியான பணப்பாய்வு இந்த பகுதி P மற்றும் L ஆகியவற்றுடன் மிகவும் ஒத்திருக்கிறது ஆகவே பணமாக உருவாக்கப்படுவது லாபத்தின் வடிவத்தில் இருப்பதாக நாம் கருதுகிறோம் இது உண்மையல்ல ஆனால் உங்கள் லாபம் இயக்க நடவடிக்கைகளிலிருந்தும் வேறுபட்ட பொருட்களிலிருந்தும் பணமாக கருதப்படுகிறது எனவே பி மற்றும் எல் கணக்கில் அவை சரிசெய்யப்படாத சில பணமற்ற பொருட்கள் உள்ளன அவைகளில் செயல்படாத சில பொருட்களும் இருக்கும் அதனால்தான் உங்கள் லாபத்திலிருந்து மற்றும் செயல்பாட்டில் இருந்து உருவாக்கப்படும் பணத்தை கணக்கிட நீங்கள் மீண்டும் வேலை செய்கிறீர்கள் வடிவமைப்பைப் பாருங்கள் அது உங்களுக்கு பல விஷயங்களை தெளிவுபடுத்தும் என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் தக்க வருவாயுடன் தொடங்கலாம் இவை வருடத்தில் திரட்டப்பட்ட இருப்புக்கள் செலுத்தப்பட்ட ஈவுத்தொகையைச் சேர்க்கின்றன ஏனெனில் நிதி காரணங்களுக்காக ஈவுத்தொகை வெளியேறுகிறது நாம் அதை பின்னர் பார்ப்போம் பின்னர் நீங்கள் செலுத்திய வருமான வரிகளையும் சேர்க்கிறீர்கள் எனவே வரிக்கு முன் நிகர லாபம் கிடைக்கும் நீங்கள் தேய்மானத்தை சேர்க்கிறீர்கள் தேய்மானத்தை ஏன் சேர்க்கிறீர்கள் கடந்த இரண்டு விரிவுரைகளில் தேய்மானம் குறித்து நாம் ஏற்கனவே விவாதித்ததால் யாராவது இதை பற்றி சிந்திக்க முடிகிறதா நாம் தேய்மானத்தைச் சேர்ப்போம் ஏனெனில் இது பணமில்லாத செலவு என்று நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது P மற்றும் L ஆகியவற்றுக்கு வசூலிக்கப்படுகிறது ஆனால் பணமின்மை எதுவும் ஏற்படவில்லை எனவே தேய்மானத்தைச் சேர்ப்போம் செயல்படாத சில பொருட்களை சொத்துக்களின் விற்பனையில் இழப்பு அல்லது செலுத்தப்பட்ட வட்டி மோசமான கடன்களுக்கான ஏற்பாடுகள் போன்றவற்றைச் சேர்ப்போம் எனவே வட்டி ஈவுத்தொகை அல்லது சொத்துக்களை விற்பனை செய்வதில் கிடைக்கும் லாபம் மற்றும் P மற்றும் L கணக்கு தொடர்பான அனைத்து மாற்றங்களையும் செய்தபின் மீண்டும் செயல்படாத பொருட்களைக் கழிப்போம் இந்த மாற்றங்கள் இரண்டு தலைப்புகளின் கீழ் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று இயற்கையில் இலாப நோக்கற்ற எந்தவொரு பொருளையும் நீங்கள் கண்டால் மன்னிக்கவும் பணமில்லாமல் இயற்கையில் நாங்கள் அதைக் கணக்கிடப் போகிறோம் இயற்கையில் செயல்படாத எந்தவொரு பொருளும் இருந்தால் அது P மற்றும் L இல் உள்ளது ஆகும் எனவே அதற்காக நாம் அதை சரிசெய்வோம் இப்போது இரண்டு வகையான மாற்றங்களையும் செய்த பிறகு செயல்பாடுகளிலிருந்து நிதி பெறுகிறோம் செயல்பாடுகளிலிருந்து முன் நிதி இங்குள்ள நிதி செயல்பாட்டு மூலதனத்தைக் குறிக்கிறது எனவே இது தற்போதைய சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை உள்ளடக்கிய பணம் மட்டுமல்ல தற்போதைய சொத்துக்கள் மற்றும் செலுத்த வேண்டிய கடன் பொறுப்புகளின் விளைவை அகற்றுவோம் எனவே செயல்பாடுகளின் நிதியில் இருந்து தற்போதைய சொத்துகள் மற்றும் கடன் பொறுப்புகளின் அனைத்து குறைவுகளையும் அதிகரிப்புகளையும் சேர்க்கிறோம் இங்கே நாம் செயல்பாடுகளில் இருந்து பணம் பெறுகிறோம் ஆனால் வரிக்கு முன் அதிலிருந்து இயக்க நடவடிக்கைகளில் இருந்து நிகர பணப்புழக்கத்தைப் பெறுவதற்கு செலுத்தப்படும் வருமான வரியைக் குறைப்போம் நீங்கள் அதைப் பெறுகிறீர்களா இது சற்று சிக்கலானது என்று எனக்குத் தெரியும் ஏனெனில் இது ஒரு மறைமுக முறை இது ஒரு தலைகீழ் முறை கடைசி ஸ்லைடை மீண்டும் காண்பிக்கிறேன் எனவே நீங்கள் மீண்டும் ஒரு முறை P மற்றும் L கணக்கை நினைவில் கொள்ளுங்கள் தயவுசெய்து உங்கள் P மற்றும் L ஐ மீண்டும் பாருங்கள் உங்களுக்கு P மற்றும் L புரியவில்லை என்றால் முதலில் நீங்கள் இதற்கு வருவதற்கு முன்பு P மற்றும் L தலைப்பை சரியாக படிக்க வேண்டும் ஆனால் P மற்றும் L கணக்கில் வருமானங்களின் பட்டியல் உங்களுக்கு நிகர லாபத்தைக் கொடுக்கும் அனைத்து செலவுகளும் இருந்தது இப்போது இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நிகர லாபத்துடன் தொடங்குகிறோம் பணமில்லாத அல்லது செயல்படாத அனைத்து பொருட்களையும் சேர்த்து இலாபத்தை கணக்கிடுவதற்காக அவை கழிக்கப்பட்டன எடுத்துக்காட்டாக தேய்மானம் எனவே நாம் தேய்மானத்தைச் சேர்க்கிறோம் வழங்கப்பட்ட வருமான வரியைச் சேர்க்கிறோம் சொத்து முதலியவற்றின் விற்பனையில் இழப்பைச் சேர்க்கிறோம் பின்னர் செயல்படாத அந்த பொருட்களை நாம் கழிக்கிறோம் ஆனால் சொத்து முதலியவற்றின் விற்பனையிலிருந்து கிடைக்கும் லாபம் போன்றவற்றை கணக்கிடுவதற்காக அவை சேர்க்கப்படுகின்றன இந்த சரிசெய்தலைச் செய்தபின் செயல்பாடுகளிலிருந்து நிதியைப் பெற நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் தற்போதைய சொத்துக்கள் மற்றும் கடன் பொறுப்புகளுக்கு நாம் சில அட்ஜஸ்ட்மென்ட் சரிசெய்தல் செய்கிறோம் இப்போது நாம் ஏன் அந்த சரிசெய்தல் செய்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் லாபம் ஈட்டினால் நீங்கள் பணம் சம்பாதித்தீர்கள் என்று அர்த்தமல்ல கடன் விற்பனை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் கடன் விற்பனை உங்களுக்கு லாபத்தைத் தரும் ஆனால் அது உங்களுக்காக எந்த பணத்தையும் உருவாக்காது ஏனெனில் பணம் இன்னும் கடனாளிகளின் கணக்கில் அடங்கியிருக்கிறது பணம் பங்குகளில் போடப்பட்டிருக்கலாம் அல்லது உங்களுடைய லாபம் இன்னும் பெறவில்லை என்பதே உத்தேசம் ஆனால் நீங்கள் ஏற்கனவே கடனாளர்களிடமிருந்து பணம் பெற்றுள்ளீர்கள் என்றால் அனைத்து நிகர்களையும் சரிசெய்ய வேண்டும் ஏனென்றால் இங்கே நம் கவனம் செயல்பாடுகளிலிருந்து பணத்தைக் கணக்கிடுவதாகும் நீங்கள் என்னைப் பெறுகிறீர்களா எனவே நாம் இங்கே நிறைவுக்கு வருவோம் இன்று நாம் உள்ளடக்கியவை என்னவென்றால் பணப்பாய்வு அறிக்கை பணப்பாய்வு அறிக்கையின் முக்கியத்துவம் மூன்று பிரிவுகளில் செயல்படுவது முதலீடு செய்தல் மற்றும் நிதியளித்தல் குறிப்பாக இன்று இயக்க நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தோம் நீங்கள் புரிந்துகொள்வது சற்று கடினமாக இருந்தால் அடுத்த விரிவுரையில் நாங்கள் மீண்டும் விவரிக்க போகிறோம் மேலும் இயக்க நடவடிக்கைகளான முதலீடு மற்றும் நிதியுதவி ஆகியவற்றைப் பற்றி மீண்டும் தெளிவாக பார்ப்போம்